பூமியின் மேற்பரப்பில் எந்த நேரத்திலும் kWh m2 மற்றும் H இல் உள்ள தனிமைப்படுத்தலை மதிப்பிடுவதற்கு சூரிய வடிவவியலின் உதவியைப் பயன்படுத்துவோம் சூரிய வடிவியல் என்பது கோள ஒருங்கிணைப்பைத் தவிர வேறில்லை அமைப்பு ஆனால் இது பூமியுடன் சூரியனின் நிலையை உள்ளடக்கியது என்பதால் இது பொதுவாக சூரிய வடிவியல் என குறிப்பிடப்படுகிறது வெளிப்படையாக இங்கே உருவம் சிக்கலானதாக தோன்றுகிறது ஆனால் அது தோற்றமளிக்கும் அளவுக்கு சிக்கலானதாக இல்லை இந்த ஒருங்கிணைப்பு அமைப்பை படிப்படியாக புனரமைப்போம் சூரியனின் நிலை தொடர்பாக நாம் பயன்படுத்திய பல்வேறு அளவுருக்களைப் பற்றிய நுண்ணறிவைப் பெற முயற்சிப்போம் பின்னர் இந்த அளவுருக்களைப் பயன்படுத்தி பூமியின் மேற்பரப்பில் எந்த புள்ளியும் kWh m2 dat இல் உள்ள இன்சோலேஷன் மற்றும் ஆற்றல் H ஐ மதிப்பிடலாம் இது 3D அமைப்பு X Y Z இன் ஆயத்தொலைவுகள் மற்றும் நீங்கள் 3D மாதிரிகளை உருவாக்க திறந்த SCAD ஐப் பயன்படுத்துகிறீர்கள் இங்கே பூமியை மையமாகக் கொண்ட ஒருங்கிணைப்பு அமைப்பை உருவாக்குவோம் மேலும் பல்வேறு சூரிய வடிவியல் அளவுருக்களை எவ்வாறு பெறுவோம் என்று பார்ப்போம் முதலில் ஒரு பூகோளத்தில் வைத்து அதற்கு நீல நிறத்தைக் கொடுப்போம் இது ஒரு 3D கோளம் இப்போது நாங்கள் ஒரு கால் பகுதியை வெட்டி அதை எங்கள் 3D ஒருங்கிணைப்பு இடமாக மாற்றுவோம் எனவே காலாண்டில் வெட்டிய பிறகு இதுபோன்ற ஒன்றைக் காண்பீர்கள் இப்போது இந்த இடத்தில் நீங்கள் X ஐப் புரிந்து கொள்ள முயற்சிப்பீர்கள் இந்த விஷயத்தில் X Y Z பகுதியும் சூரிய வடிவவியலின் சூரியனின் பல்வேறு அளவுருக்களை வரையறுத்து எங்கள் இன்சோலேஷன் மதிப்பீட்டு மாதிரியைப் பெற முயற்சிப்போம் இப்போது பூமியின் மையத்தை தொலைதூர சூரியனின் மையத்துடன் ஒரு கோடுடன் இணைக்க முயற்சிப்போம் அந்த வரி இது போன்றது அது தொலைதூர சூரியனுக்கு செல்கிறது இப்போது நான் அதை நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு தன்னிச்சையான கோணத்தில் வைத்திருக்கிறேன் இப்போது பூமியின் மையத்தை சூரியனின் மையத்துடன் இணைக்கும் இந்த வரியைப் பொறுத்தவரை சரிவு எவ்வாறு தோன்றும் என்பதைப் பார்ப்போம் நான் இப்போது ஒரு பூமத்திய ரேகை விமானத்தைச் சேர்த்துள்ளேன் இது உலகெங்கிலும் ஒரு வலப்பக்கத்தை பூமத்திய ரேகையில் வெட்டுகிறது இப்போது இந்த பூமத்திய ரேகை விமானம் நமக்கு குறிப்பு விமானமாக மாறும் அதோடு சரிவின் கோணத்தை அளவிடுவோம் நான் இப்போது ஒரு விமானத்தை சேர்த்துள்ளேன் இது ஒரு மெரிடனல் விமானம் இது சூரியனுடன் இணைக்கும் கோடு வழியாக செல்கிறது இந்த வரியை இன்சோலேஷன் கோடு என்று அழைக்கலாம் எனவே இது இன்சோலேஷன் கோடு வழியாக செல்லும் மெரிடனல் விமானம் சரிவு மற்றும் மணிநேர கோணம் இரண்டையும் குறிக்கும் கோணங்களை இப்போது வரைவேன் இந்த உருவத்தை கருத்தில் கொண்டு பூமத்திய ரேகை விமானத்திற்கும் பூமியின் மையத்தில் சூரியனின் மையத்தில் சேரும் கோட்டிற்கும் இடையில் நான் குறிப்பிட்டுள்ள இந்த கோணத்தைக் கவனியுங்கள் எனவே இது அழைக்கப்படுகிறது δ மற்றும் விசித்திரமான பார்வையில் இருந்து வீழ்ச்சி தவிர வேறில்லை என்பதை நாங்கள் அறிவோம் இங்கே நான் அறிமுகப்படுத்தப் போகும் மற்றொரு கோணம் உள்ளது இந்த ஒருங்கிணைப்பு அச்சிற்கும் இந்த கோளமும் பூமியின் மையத்தில் சூரியனின் மையத்துடன் இணைந்திருக்கும் இந்த மெரிடனல் விமானம் இது நாம் அழைக்கும் தனிமை கோடு மற்றும் the மணிநேர கோணம் என்று அழைக்கப்படுகிறது இது எங்கள் கோணம் என்று அழைக்கப்படுவதற்கான காரணம் ஏனெனில் இது நாளின் நேரத்துடன் நேரடியாக தொடர்புடையது இந்த இன்சோலேஷன் கோடு கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகரும் ஏனெனில் பூமி அதன் துருவ அச்சில் சுழன்று கொண்டிருக்கிறது மேலும் இந்த இன்சோலேஷன் கோடு ஒவ்வொரு 4 நிமிடங்களுக்கும் ஒரு கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகர்கிறது போல் தோன்றும் எனவே இந்த 3 டி ஒருங்கிணைப்பு அமைப்பில் இந்த இன்சோலேஷன் கோட்டையும் இந்த மெரிடனல் விமானத்தையும் அகற்றி ஒருங்கிணைப்பு அமைப்பின் அச்சை வரையறுக்கிறேன் எனவே அந்த இரண்டு உருப்படிகளையும் நீக்கிவிட்டேன் இது ஒரு மெரிடனல் அச்சு மற்றும் இன்சோலேஷன் கோடு இப்போது விமானம் ஒரு அமைப்பை ஒருங்கிணைக்கிறது இந்த அச்சு நாம் மெரிடனல் அச்சு என்று அழைப்போம் காரணம் இந்த தீர்க்கரேகையை இந்த மெரிடியனை ஆர்வமுள்ள இடமாக நான் தேர்வு செய்ய விரும்புகிறேன் ஒரு மெரிடல் விமானத்தை இங்கே வைப்பதன் மூலம் அதை வலியுறுத்துகிறேன் நான் இப்போது இந்த மெரிடியன் மெரிடனல் விமானத்தை சேர்த்துள்ளேன் இது ஆர்வத்தின் மெரிடியன் மற்றும் இந்த தீர்க்கரேகைக்கு ஏற்ப இருக்கும் அச்சு ஒருங்கிணைப்பு அச்சு M அல்லது மெரிடனல் அச்சு என அழைக்கப்படுகிறது இந்த ஒருங்கிணைப்பு அச்சு ஆர்த்தோகனல் மெரிடியல் அச்சுக்கு இந்த அச்சு மெரிடியனின் கிழக்கு என்றும் செங்குத்தாக மேலே செல்வது துருவ அச்சு பி என்றும் அழைக்கப்படுகிறது எனவே இது துருவ அச்சு P ஆக இருக்கும் இது மெரிடியனுக்கு கிழக்கே இருக்கும் இது மெரிடனல் அச்சாக இருக்கும் இப்போது 2 டி கிராஃபிக் முறையைப் பயன்படுத்தி சூரிய வடிவவியலைக் கருத்தில் கொள்வோம் நான் 2 டி கிராபிக்ஸ் இன்க்ஸ்கேப்பைப் பயன்படுத்துகிறேன் 3 டி கிராஃபிக் அமைப்பைப் பயன்படுத்தி இப்போது நாங்கள் காட்சிப்படுத்தியிருப்பது முழு சூரிய வடிவவியலையும் 2 டி கிராபிக்ஸ் அடிப்படையிலான அமைப்பில் காட்சிப்படுத்த உதவும் எனவே இந்த 3 அச்சுகள் இங்கே காட்டப்பட்டுள்ளன செங்குத்து அச்சு P என அழைக்கப்படுகிறது இது துருவ அச்சு என்றும் பூமி துருவ அச்சு பற்றி சுழல்கிறது இப்போது இந்த பூமி துண்டிக்கப்பட்டுள்ளது வடக்கு அரைக்கோளத்தின் கால் பகுதி துண்டிக்கப்பட்டுள்ளது இப்போது ஒரு ஒருங்கிணைப்பு அச்சு இங்கே காட்டப்பட்டுள்ளது இது பக்கத்திற்கு வெளியே சென்று கொண்டிருக்கிறது இது மற்ற இரண்டு அச்சுகளுக்கும் ஆர்த்தோகனல் ஆகும் ஆனால் அது இந்த விமானத்தின் வழியாக செல்கிறது இந்த மெரிடனல் விமானம் எனவே நீங்கள் பூமியின் மேற்பரப்பில் ஆர்வமுள்ள ஒரு புள்ளியைக் கருத்தில் கொள்ள விரும்பினால் அது அட்சரேகையுடன் தொடர்புடையது மற்றும் தீர்க்கரேகை மெரிடியன் ஆகும் எனவே வட்டி புள்ளியுடன் தொடர்புடைய அந்த குறிப்பிட்ட மெரிடியனை வட்டி மெரிடியனாகக் கருதி இந்த அச்சு அந்த குறிப்பிட்ட மெரிடியன் வழியாக வெட்டப்படட்டும் மேலும் இந்த அச்சை M மெரிடனல் அச்சு எனவே இது உண்மையில் ஆர்வத்தின் மெரிடியனின் மெரிடனல் அச்சு ஆகும் ஆகவே வட்டி மெரிடியன் எதுவாக இருந்தாலும் பூமியின் மையத்திலிருந்து பூமத்திய ரேகை வழியாக ஒரு வரியை வட்டி மெரிடியனை வெட்டி இது போன்ற பக்கத்திலிருந்து வெளியே வரட்டும் அதுதான் மெரிடனல் அச்சு மூன்றாவது அச்சு ஆர்த்தோகனல் மெரிடியல் அச்சு மற்றும் துருவ அச்சு இரண்டிற்கும் அடிப்படையில் இந்த மெரிடியனுக்கு கிழக்கே உள்ளது மேலும் இது இந்த மெரிடியனுக்கு கிழக்கே இருப்பதால் மெரிடியனின் கிழக்கைக் குறிக்கும் என பெயரிட்டோம் இப்போது பூமியின் மையத்தில் சூரியனின் மையத்தில் சேரும் ஒரு கோட்டை வரைவோம் இந்த வரி இறுதியில் தொலைதூர சூரியனின் மையத்திற்கு செல்கிறது இது சூரியனில் இருந்து வரும் நிகழ்வு கதிர்வீச்சைக் குறிக்கும் இன்சோலேஷன் கோடு எந்தவொரு திசையன் அல்லது எந்த வரியும் இப்போது இந்த விமானத்தைப் பொறுத்தவரை கருதப்படுகிறது இந்த விமானம் பூமத்திய ரேகை என்று அழைக்கப்படுகிறது எனவே பூமத்திய ரேகை விமானம் துருவ அச்சு தாய்வழி அச்சு மற்றும் கிழக்கு மெரிடியன் அச்சு ஆகிய மூன்று ஒருங்கிணைப்பு அச்சுகளும் பூமியின் மையத்தில் நிலைநிறுத்தப்பட்ட பூமியுடன் மையப்படுத்தப்பட்ட ஒருங்கிணைப்பு அமைப்பை உருவாக்குகின்றன இப்போது இன்சோலேஷன் வரியிலிருந்து இது போன்ற ஒரு வளைவை வரைகிறேன் இது உண்மையில் பூமத்திய ரேகை விமானத்தில் ஒரு திட்டமாகும் உங்களுக்கு இரண்டு முக்கியமான கோணம் உள்ளது கோணங்களில் ஒன்று இதுதான் இது இன்சோலேஷன் கோட்டின் கோணத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம் பூமத்திய ரேகை விமானம் δ இது சரிவு மற்றொன்று பூமத்திய ரேகை விமானத்தில் உள்ளது மெரிடியனில் இருந்து கோணம் எனவே இந்த மெரிடல் அச்சில் இருந்து கோணம் பூமத்திய ரேகை விமானத்தில் இன்சோலேஷன் கோட்டின் ப்ராஜெக்ட் வரை இருக்கும் இது ω அல்லது மணிநேர கோணம் என்று அழைக்கப்படுகிறது 3 டி காட்சிப்படுத்தலுக்குச் செல்கிறோம் இப்போது இந்த மெரிடல் விமானத்தை சுருக்கி விடுவோம் இதனால் அது பூமி ஆரம் பொருந்தும் எனவே இதைப் போலவே இப்போது அது ஆர்வத்தின் மெரிடியன் மற்றும் மற்ற எல்லா பகுதிகளையும் மீட்டமைக்கிறது இது போன்ற அமைப்பு எவ்வாறு நமக்குத் தெரியும் இப்போது இந்த மெரிடனல் விமானத்தில் ஆர்வமுள்ள ஒரு புள்ளியைக் கருத்தில் கொள்வோம் கர்சரில் சுட்டிக்காட்டப்பட்டதைப் போன்ற சில புள்ளிகளைக் கூறுவோம் பூமியின் மையத்திலிருந்து வட்டி வழியாக ஒரு கோட்டை வரைகிறேன் இதைப் போலவே இந்த வரி பூமியின் மேற்பரப்பில் இங்கே ஆர்வமுள்ள இடத்திற்குச் செல்வதையும் அந்தக் கோடு பூமியின் மையத்தில் தொடர்கிறது என்பதையும் நீங்கள் காண்கிறீர்கள் கர்சர் தோற்றத்தை சுட்டிக்காட்டுவதால் 000 வரை இது குறித்து நாங்கள் இப்போது விவாதித்து வரும் ஒருங்கிணைப்பு அமைப்பு இது பூமியை மையமாகக் கொண்ட ஒருங்கிணைப்பு அமைப்பு அங்கு நீங்கள் துருவ அச்சு மெரிடியனின் கிழக்கு மற்றும் மெரிடியன் அச்சு ஆகியவற்றைக் கொண்டிருந்தீர்கள் இப்போது இதுதான் நாங்கள் ஆர்வமாக உள்ள உள்ளூர் புள்ளி யாரோ இங்கே நிற்கிறார்கள் இப்போது உள்ளூர் புள்ளி மற்றும் பூமியின் மையம் வழியாக ஒரு குறிப்பிட்ட அட்சரேகை மற்றும் தீர்க்கரேகையில் வெட்டும் கோடு உள்ளூர் ஒருங்கிணைப்பு அமைப்பிற்கான 00 தோற்றமாக மாறும் இப்போது நாம் இங்கே ஒரு தொடுநிலை விமானத்தை வைக்கிறோம் என்று கூறுவோம் உள்ளூரில் உள்ள ஒருங்கிணைப்பு அமைப்பைக் குறிக்க இங்கே தொடுநிலை விமானத்தை வைக்கிறோம் நாங்கள் இங்கே ஒரு விமானத்தை வட்டாரத்தில் வைத்திருக்கிறோம் இருப்பிட புள்ளி தோற்றம் தோற்றமளிக்கும் வகையில் விமானம் ஆகவே இதை நான் இப்படி நகர்த்தினால் ஒரு சிறந்த காட்சிப்படுத்தல் பெற இப்போது இங்கே இந்த விமானம் மெரிடனல் விமானத்திற்கு தொடுவானது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் மேலும் அது அந்த பகுதி வழியாக அந்த வழியாக செல்லும் எனவே இந்த கோணம் உங்களுக்கு சிறந்த காட்சிப்படுத்தல் தரும் அநேகமாக நான் இதை இந்த பாணியில் நகர்த்தினால் இந்த விமானத்தின் காட்சிப்படுத்தல் உங்களுக்குக் கிடைக்கும் இப்போது இந்த விமானம் அடிவான விமானம் என்று அழைக்கப்படுகிறது முக்கிய குறிப்பு இது பூமத்திய ரேகை விமானம் என்றும் இந்த விமானம் அடிவான விமானம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த விமானம் இந்த அட்சரேகைக்கு குறிப்பிட்ட அடிவான விமானங்கள் ஆகும் இது இந்த அட்சரேகை புள்ளியை பூமியின் மையத்தில் இணைக்கும் இந்த கோட்டிற்கு ஆர்த்தோகனல் மற்றும் அந்த அட்சரேகைக்கான ஒருங்கிணைப்பு அமைப்பு இந்த குறிப்பு விமானம் தொடர்பாக அடிவான விமானம் என்று குறிப்பிடப்படுகிறது இப்போது இந்த அட்சரேகைக்கான ஒருங்கிணைப்பு அமைப்பை எழுதுவோம் இதை உள்ளூர் மைய ஒருங்கிணைப்பு அமைப்பு என்று அழைக்கிறோம் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் இந்த ஒருங்கிணைப்பு அமைப்பு பூமியை மையமாகக் கொண்ட ஒருங்கிணைப்பு அமைப்பு இப்போது உங்களிடம் மற்றொரு ஒருங்கிணைப்பு அமைப்பு உள்ளது இது இந்த அடிவான விமானத்தில் கவனம் செலுத்துகிறது மற்றும் இந்த அடிவான விமானத்துடன் தொடர்புடையது மற்றும் உள்ளூர் மைய ஒருங்கிணைப்பு அமைப்பு என்று அழைக்கப்படுகிறது இந்த அடிவான விமானத்தைக் குறிக்கும் வகையில் இந்த வட்டாரத்தின் ஒருங்கிணைப்பு அச்சை வரையறுப்போம் முதலில் இந்த அச்சு பூமியின் மையத்திலிருந்து வலப்பக்கம் வழியாகச் சென்று செங்குத்து கோட்டை நேராகச் செல்லும் அடிவான விமானத்திற்கு இயல்பானது அதை நாம் Z எனக் குறிப்பிடுவோம் எனவே இது செங்குத்தாக மேலே செல்வது போல் அடிவான விமானத்திற்கு சாதாரணமாக செல்லும் உச்சநிலை அச்சு எனவே அது ஒரு அச்சு மற்ற அச்சு தெற்கே செல்லும் மெரிடியனுக்கு மெரிடியன் தொடுதலுடன் உள்ளது எனவே அடிவான விமானத்துடன் தெற்கே செல்லும் மெரிடனல் விமானத்திற்கு தொடுநிலை செல்லும் இந்த கோடு S என குறிக்கப்படும் தெற்கே குறிக்கும் எஸ் ஒருங்கிணைப்பு அமைப்பு மூன்றாவது ஒருங்கிணைப்பு அச்சு கிழக்கு நோக்கி E பெரிய எழுத்து E எனக் காட்டப்பட்டுள்ளது இது பூமியின் ஒருங்கிணைப்பு முறைக்கு நாங்கள் பயன்படுத்திய சிறிய மின் E ஐ வேறுபடுத்துகிறது இது கிழக்கு இந்த கிழக்கு ஒவ்வொரு உள்ளூர் ஒருங்கிணைப்பு அமைப்பும் பூமி ஒருங்கிணைப்பு அமைப்பின் கிழக்குமே இணையாகவும் ஒரே திசையில் புள்ளியாகவும் இருப்பதை நினைவில் கொள்க எனவே இது வட்டாரத்தின் ஒருங்கிணைப்பு அமைப்பை உருவாக்குகிறது ஒரு 3D காட்சிப்படுத்தல் தருகிறேன் நான் வட துருவ துருவ அச்சில் இருந்து நேராக கீழே பார்க்கிறேன் உள்ளூர் புள்ளி அட்சரேகைக்கு உறுதியான இடத்தில் அமைந்துள்ள அடிவான விமானத்தை நீங்கள் காண்கிறீர்கள் இது அம்புக்குறி மூலம் சுட்டிக்காட்டப்பட்ட உச்ச வரி இந்த அச்சு அடிவான விமானத்தில் தெற்கே சுட்டிக்காட்டுகிறது மற்றும் இந்த அச்சு அடிவான விமானத்தில் கிழக்கு நோக்கி சுட்டிக்காட்டுகிறது நாம் வேறொரு பார்வையை எடுக்கலாம் இது எங்களுக்கு மிகவும் பரிச்சயமான ஒன்று இந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தை நாங்கள் காகிதத்தில் எழுதியுள்ளோம் இது ஜெனித் அச்சு இது அடிவான விமானத்தில் தெற்கே சுட்டிக்காட்டும் அச்சு இது அடிவான விமானத்தில் கிழக்கு நோக்கி சுட்டிக்காட்டும் அச்சு இது சூரியனின் மையத்தில் உள்ளூர் புள்ளியுடன் சேரும் இன்சோலேஷன் கோடு இப்போது மூன்று முக்கியமான அளவுருக்களைக் கவனியுங்கள் இங்கே இந்த கோணம் அட்சரேகை கோணம் என்பதால் பூமியின் மையத்தை உள்ளூர் புள்ளியுடன் இணைக்கும் இந்த கோடு அட்சரேகை கோணத்திற்கு சமமான கோணத்தை உருவாக்குகிறது இது இன்சோலேஷன் கோடு மற்றும் இன்சோலேஷன் கோடு செய்யும் கோணம் ஜெனித் அச்சு ஜெனித் கோணம் என்று அழைக்கப்படுகிறது மேலும் நீங்கள் இன்சோலேஷன் கோடு திட்டத்தின் ஒரு புள்ளியை எடுத்துக் கொண்டால் அதைக் கீழே இறக்கி விடுங்கள் மேலும் அந்த திட்டக் கோடு வடக்கு விமானத்தில் தெற்கு அச்சில் ஒரு கோணத்தை உருவாக்குகிறது மேலும் இந்த கோணம் அஜிமுத் கோணம் என்று அழைக்கப்படுகிறது உள்ளூர் வடிவவியலைப் பொறுத்தவரை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய முக்கியமான கோணங்கள் இவை எனவே இந்த படத்தில் இரண்டு முக்கியமான ஒருங்கிணைப்பு அமைப்புகள் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் பூமி மைய ஒருங்கிணைப்பு அமைப்பு மற்றும் உள்ளூர் மைய ஒருங்கிணைப்பு அமைப்பு எனவே இந்த இரண்டு ஒருங்கிணைப்பு முறையும் நாம் பகுப்பாய்வு செய்ய வேண்டிய முக்கியமானவை மற்றும் உள்ளூர் புள்ளியில் உள்ளிழுக்கலை மதிப்பிட முயற்சிக்க வேண்டும் எனவே அதைச் செய்வது பற்றி நாம் எவ்வாறு செல்வோம் என்று பார்ப்போம் ஆனால் முதலில் இந்த இரண்டு ஒருங்கிணைப்பு அமைப்பையும் 2 D கிராஃபிக் கணினியில் ஒருங்கிணைக்க முயற்சிப்போம் 2 டி கிராபிக்ஸ் திரும்புவோம் பூமியின் மையத்திலிருந்து ஆர்வமுள்ள இடத்திற்கு ஒரு கோடு வரைவோம் இந்த வரி பூமத்திய ரேகை விமானத்திற்கு ஒரு கோணத்தை உருவாக்கும் மேலும் இந்த கோணம் அட்சரேகை கோணமாகும் இப்போது இந்த இடத்திலிருந்து வட்டார புள்ளியை நீங்கள் கோட்டை நேராக செங்குத்தாகவும் பூமியின் மேற்பரப்பிலும் நீட்டிக்கிறீர்கள் மெரிடியனுக்கு இதுபோன்று காட்டப்பட்டுள்ளபடி ஒரு விமானம் எவ்வாறு காட்டப்பட்டுள்ளது மற்றும் இந்த விமானம் சரியாக கிடைமட்டமாக உள்ளது இருப்பிடம் அடிவான விமானம் என்று அழைக்கப்படுகிறது இப்போது இந்த அடிவான விமானத்தில் உள்ளூர் ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைப்பு அமைப்பான புதிய ஒருங்கிணைப்பு அமைப்பாக இருக்கும் பூமத்திய ரேகை விமானத்தைப் பொறுத்தவரை பூமியை மையமாகக் கொண்ட ஒருங்கிணைப்பு அமைப்பை நினைவில் கொள்க உங்களிடம் பி துருவ அச்சு கிழக்கு மற்றும் மெரிடனல் அச்சு இருந்தது இப்போது அடிவான விமானத்தைப் பொறுத்து இங்குள்ள வட்டாரத்தில் சரியாக செங்குத்தாக இருக்கும் இந்த அச்சு ஜெனித் அச்சு Z என்றும் தெற்கே அடிவான விமானத்தில் தெற்கே சரியாக தெற்கே செல்கிறது இதை நாம் அச்சு S என்றும் கிழக்கு நோக்கிச் செல்லும்போது இந்த அச்சு வெறும் அழைக்கப்படுகிறது கிழக்கு பூமியை மையமாகக் கொண்ட ஒருங்கிணைப்பு அமைப்பிலிருந்து வேறுபடுவதற்கு உள்ளூர் மைய ஒருங்கிணைப்பு அமைப்புக்கு மேல் வழக்கைப் பயன்படுத்துவேன் இப்போது இருப்பிட புள்ளியிலிருந்து சூரியனின் மையம் வரை சூரியனின் மையம் வரை நீட்டிப்பு கோட்டை வரைவோம் எனவே இந்த இன்சோலேஷன் கோடு செங்குத்து அச்சு அல்லது உச்ச அச்சுக்கு ஒரு கோணத்தை உருவாக்கும் இப்போது இந்த கோணம் θz என்றும் இது ஜெனித் கோணம் என்றும் அழைக்கப்படுகிறது இன்சோலேஷன் கோடு வட்டாரத்தில் உள்ள செங்குத்து அச்சுடன் செய்யும் கோணம் வட்டாரத்தில் உள்ள ஜெனித் அச்சு ஜெனித் கோணம் என்று அழைக்கப்படுகிறது இன்னும் ஒரு சொல் உள்ளது எனவே நீங்கள் இன்சோலேஷன் வரியில் ஒரு புள்ளியைக் கருதுகிறீர்கள் அடிவான விமானத்தில் ஒரு செங்குத்துத் திட்டத்தையும் அடிவான விமானத்தில் இந்த வரியையும் திட்டமிடப்பட்ட புள்ளியை உள்ளூர் மையம் மற்றும் தெற்கு அச்சுடன் இணைக்கும் எனவே இந்த கோணம் அஜிமுத் கோணம் γS அழைக்கப்படுகிறது எனவே இவை அனைத்தும் இந்த வட்டார புள்ளியில் தனிமைப்படுத்தலை மதிப்பிடுவதற்கு நீங்கள் பயன்படுத்தும் அனைத்து மாறிகள் நினைவில் கொள்ளுங்கள் பூமியை மையமாகக் கொண்ட ஒருங்கிணைப்பு அமைப்பு மற்றும் உள்ளூர் மைய ஒருங்கிணைப்பு அமைப்பு ஆகிய இரண்டு ஒருங்கிணைப்பு அமைப்புகள் உள்ளன பூமியை மையமாகக் கொண்ட ஒருங்கிணைப்பு அமைப்பில் முக்கியமான மாறிகள் சரிவு δ மணிநேர கோணம் ω மற்றும் உள்ளூர் மைய ஒருங்கிணைப்பு அமைப்பின் விஷயத்தில் இரண்டு முக்கியமான கோணங்கள் உச்ச கோணம் θz மற்றும் இறுதி கோணம் γS ஆகும்